பேராசிரியர் பிரதாப் ஹரிதாஸ் வணக்கம் கணிதவியல் துறையிலிருந்து பேராசிரியர் அரிந்தமா சிங்கை தொடர்புகொள்வதில் மகிழ்ச்சியடைகின்றோம் கணிதத்தில் ஆராய்ச்சி மற்றும் மாணவர் வாழ்க்கையை பற்றி விவாதிப்பார் பேராசிரியர் அரிந்தமா சிங் ஐஐடி கான்பூரில் கணிதத்தில் பி டி முடித்து பின்னர் 1995 முதல் ஐஐடி மெட்ராஸில் கணித துறை பேராசிரியராக பணியாற்றுகிறார் பல்வேறு திறன்களைக் கொண்டிருப்பதால் அவர் பல இடங்களைக் கொண்டுள்ளார் இங்கு மாணவர்களின் வாழ்வில் முக்கியமான அம்சங்களை அறிந்திருக்கிறீர்கள் தற்செயலாக நீங்கள் அவரை இணையத்தில் பார்க்க வேண்டும் அவர் மிகவும் சுவாரஸ்யமான மனிதன் அவரை பற்றி நிறைய தகவல்களை தேடும் வாய்ப்பு எனக்கு கிடைத்தது எனவே ஒரு வாய்ப்பு கிடைத்தால் தயவுசெய்து அவரைப் பார்க்கவும் அவர் வாழ்க்கையில் தனது அனுபவங்களைப் பற்றி நிறைய விஷயங்களை எழுதியுள்ளார் நன்றி எனவே குறைந்தபட்சம் பொறியியல் பின்னணியில் தெரிந்த இந்த அம்சத்தைப் பார்த்து நான் தொடங்க விரும்புகிறேன் எந்த ஒரு பொறியியல் பிரிவிலும் தெரிந்திருக்கிறோம் நாங்கள் ஆராய்ச்சி செய்யும் பாரம்பரிய இடங்களைக் கொண்டுள்ளன கணிதத்தில் இது போன்ற ஒரு விஷயம் இருக்கிறது இதுபோன்ற ஒரு கருத்தாக்கம் இருக்கிறது அது நீண்ட காலத்திற்கு அங்கே இருந்திருக்கலாம் ஆனால் இன்னும் ஆராய்ச்சி நடக்கிறது எனவே மக்கள் பார்க்க முடியும் நிறைய இலக்கியம் உள்ளது பேராசிரியர் அரிந்தமா சிங் ஆமாம் வழக்கம் போலவே பழங்காலத்திலிருந்த கணிதவியலும் உண்மையிலேயே வாழ்ந்து வருகின்றன பேராசிரியர் பிரதாப் ஹரிதாஸ் சரி பேராசிரியர் அரிந்தமா சிங் ஆனால் தினசரி வாழ்வில் வரும் பயன்பாடுகள் மற்றும் வேறு சில திட்டங்கள் காரணமாக புதிய பகுதிகள் சேர்க்கப்படுகின்றன வடிவவியலைப் போலவே அது இன்னமும் வாழ்ந்து கொண்டிருக்கிறது பேராசிரியர் பிரதாப் ஹரிதாஸ் சரி பேராசிரியர் அரிந்தமா சிங் ஆராய்ச்சி பல்வேறு வடிவங்களில் நடக்கிறது இதேபோல் மிகவும் பகுத்தறிவான பகுப்பாய்வு இயற்கணிதம் என்று சில கிளைகள் உண்மையில் கணிதத்தை உள்ளடக்கியது நீங்கள் எடுக்கும் கணிதவியலாளர்கள் இந்த கிளையில் ஒன்றோடு தொடர்புடையது பேராசிரியர் பிரதாப் ஹரிதாஸ் இவற்றில் ஒன்று பேராசிரியர் அரிந்தமா சிங் அல்லது இவற்றையெல்லாம் கூட பேராசிரியர் பிரதாப் ஹரிதாஸ் சரி பேராசிரியர் அரிந்தமா சிங் எனவே அவர்கள் இன்னமும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் ஆயினும் இந்தியாவில் திரவ இயக்கவியல் கிட்டத்தட்ட எல்லாவற்றையும் கவனித்து வருகிறது பேராசிரியர் அரிந்தமா சிங் நீங்கள் செல்லும் எந்த துறையிலும் திரவ இயக்கத்தில் பணியாற்றும் சிலர் இருப்பார்கள் பேராசிரியர் பிரதாப் ஹரிதாஸ் திரவ இயக்கவியல் பேராசிரியர் அரிந்தமா சிங் இது ஒரு பொறியியல் பொருள் எனவே மெதுவாக கணித துறைகள் இருந்திருக்கும் பேராசிரியர் பிரதாப் ஹரிதாஸ் சரி பேராசிரியர் அரிந்தமா சிங் எல்லா இடங்களிலும் நிறுவப்பட்டுள்ள சில தூய்மையான கணிதங்கள் பேராசிரியர் பிரதாப் ஹரிதாஸ் சரி பேராசிரியர் அரிந்தமா சிங் எனவே அந்த போக்கு இருக்கிறது பேராசிரியர் பிரதாப் ஹரிதாஸ் எனவே புதிய ஆராய்ச்சிகளின் பகுதிகள் இருக்கும் பேராசிரியர் அரிந்தமா சிங் ஆம் பேராசிரியர் பிரதாப் ஹரிதாஸ் சமீபத்தில் கடந்த 5 முதல் 10 வருட காலத்தில் பல குழுக்கள் ஈடுபட்ட ஆராய்ச்சி பகுதிகள் என்ன பேராசிரியர் அரிந்தமா சிங் எனவே கணினிகள் இந்த வருகைக்குப் பிறகு எண் வரிசை புதிய பகுதிகளாக மாறின பேராசிரியர் பிரதாப் ஹரிதாஸ் சரி பேராசிரியர் அரிந்தமா சிங் பின்னர் கணினி அறிவியல் தொடர்பான கணிதம் உதாரணமாக தனித்த கணிதம் தரவு கட்டமைப்புகள் கணக்கீட்டுக் கோட்பாடு பட செயலாக்கம் எண்கணித நேரியல் இயற்கணிதம் இவை சமீபத்தில் வந்துள்ளன பேராசிரியர் பிரதாப் ஹரிதாஸ் எனவே நீங்கள் உண்மையில் நுண்ணிய பகுப்பாய்வு நிபுணர் பேராசிரியர் அரிந்தமா சிங் ஆமாம் அவற்றில் ஒன்றுக்கும் தொடர்பு இருக்கிறது பேராசிரியர் பிரதாப் ஹரிதாஸ் ஆமாம் கம்ப்யூட்டர் சயின்ஸ் கோட்பாட்டு கணினி விஞ்ஞான செயல்முறை சரி இந்த கணிதத்தில் மக்கள் உண்மையில் வேலை என்று புதிய பகுதிகள் கணிதத் துறைக்கு வரும் மாணவர்களில் என்னென்ன விதமான பின்னணியில் வருகிறார்கள் என்று உண்மையில் பார்த்தால் அவர்கள் ஒரே மாதிரியாக உங்களுக்கு இளங்கலை அல்லது பி திட்டங்களில் கணிதத்திற்கு பார்க்கிறீர்களா பேராசிரியர் அரிந்தமா சிங் பல பொறியாளர்கள் கணிதத்திற்கு வருவதில்லை ஆனால் ஒன்று அல்லது இரண்டு உள்ளன பேராசிரியர் பிரதாப் ஹரிதாஸ் சரி பேராசிரியர் அரிந்தமா சிங் ஒரு அல்லது இரண்டு ஆண்டுகளிலும் கணிதத்தில் ஆர்வமுள்ள ஒன்று இரண்டு அல்லது அதற்கு மேற்பட்ட பொறியியல் மாணவர்களைப் பெறுகிறார் அவர்கள் நல்ல ஆராய்ச்சிகளை செய்வர் சி கணிதம் முடித்தவர்கள் பேராசிரியர் பிரதாப் ஹரிதாஸ் சரி பேராசிரியர் அரிந்தமா சிங் இது எங்கள் உட்குறிப்பு பேராசிரியர் பிரதாப் ஹரிதாஸ் சரி பேராசிரியர் அரிந்தமா சிங் சில இடங்களில் கணிதம் மற்றும் புள்ளியியல் இரண்டும் இருக்கின்றது எனவே எம் சி ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் மாணவர்களும் வருவார் பேராசிரியர் பிரதாப் ஹரிதாஸ் சரி பேராசிரியர் அரிந்தமா சிங் ஆராய்ச்சி செய்வதற்கு பேராசிரியர் பிரதாப் ஹரிதாஸ் சரி சி படித்திருக்கின்ற மாணவர்கள் பல்வேறு நிறுவனங்களின் பரந்த வரம்போடு வரலாம் அவர்கள் இங்கே வந்தால் இங்கு கணிதத் துறையிலுள்ள ஒரு ஆராய்ச்சித் திட்டத்தை செய்து முடிக்கும் வகையில் பயன்படும் இங்கு குடியேறும் மாணவர்களை நீங்கள் சந்திக்கும் ஒரு குறிப்பிட்ட சிக்கல் இங்கே உள்ளது அவர்களின் பட்டப்படிப்பு அல்லது பிந்தைய பட்டதாரி வாழ்க்கையின் ஆரம்ப பகுதியாக இருக்கலாம் தொழில்நுட்ப ரீதியாக இங்கே தேவை மற்றும் அதனால் சரிசெய்தல் பேராசிரியர் அரிந்தமா சிங் ஆமாம் உண்மையில் எங்கள் பயிற்சியாளர்களால் இந்த பிரச்சினையை கவனித்து கொள்ள முடியும் பேராசிரியர் பிரதாப் ஹரிதாஸ் சரி பேராசிரியர் அரிந்தமா சிங் ஆனால் பல காரணங்களால் அது இல்லை இந்த நோக்கத்தை நாம் ஏற்றவோ குறைக்கவோ வேண்டும் அது பலருக்கு அணுகப்பட வேண்டும் எனவே இந்த அர்த்தத்தில் நாம் நமது பயிற்சியாளர்களை இந்தியாவில் உள்ள எல்லா பல்கலைக்கழகங்களுக்கும் பி சி படிப்புக்கு செய்து வருகிறோம் எனவே நாம் கிட்டத்தட்ட எல்லா இடங்களிலிருந்தும் மாணவர்களைப் பெறுகிறோம் பின்னர் அந்த தரநிலையை கொண்டு வருவதற்கான சிக்கல் இருக்கிறது அதனால் அவை 1 அல்லது 2 ஆண்டுகளில் கிட்டத்தட்ட சமமாக இருக்கும் அது ஒரு வருடத்தில்மகத்தான பணியாகும் ஆனால் சில படிப்புகளை நாம் கொடுக்க வேண்டும் அவை அவர்களுக்கு மிக அடிப்படையாக இருக்கும் பேராசிரியர் பிரதாப் ஹரிதாஸ் சரி பேராசிரியர் அரிந்தமா சிங் பின்னர் இந்த காலப்பகுதியில் அவர்கள் பொது கணிதத்தில் மட்டுமல்லாமல் ஆராய்ச்சிக்கு பயனுள்ளதாக இருக்கும் படிப்புகளை எடுத்துக்கொள்கிறார்கள் எனவே குறைந்தது 1 அல்லது 2 பாடத்திட்டங்கள் ஆராய்ச்சி பகுதியிலிருந்து வழங்கப்படுகின்றன இதனால் அவை விரைவாகப் போகும் பேராசிரியர் பிரதாப் ஹரிதாஸ் சரி பேராசிரியர் அரிந்தமா சிங் ஆராய்ச்சி மாணவர்களுக்கு நிச்சயமாக இந்த வேலை மிகவும் முக்கியமானது அதனால் அவர்கள் 1 அல்லது 2 ஆண்டுகளுக்கு மேல் உங்களுக்கு சமன் செய்யப்படுவார்கள் பின்னர் அவர்கள் குறுகிய பகுதியிலுள்ள சில நிபுணத்துவத்தை பெறுவார்கள் பேராசிரியர் பிரதாப் ஹரிதாஸ் எந்தவிதமான தயாரிப்பாக இருந்தாலும் உங்களுக்கு தெரியும் எனவே அடிப்படையில் நீங்கள் கூறி இருக்கலாம் என்று கூறி அவர்கள் மீது எடுக்க வேண்டும் என்ன பேராசிரியர் அரிந்தமா சிங் ஆம் பேராசிரியர் பிரதாப் ஹரிதாஸ் அவர்கள் உள்ளே வரும்போது ஒரு வருடமோ அல்லது இரண்டு வருடங்கள் ஆகலாம் இது சம்பந்தமாக உன்னதமான இயற்பியல் வேதியியல் கணிதம் கணிதத்தை பொறுத்தவரையில் நான் உணர்கிறேன் என்று நீங்கள் உணர்கிறீர்கள் என்றால் தொழில்முறை பொதுத் தொழிலாக இருக்கலாம் என்று உங்களுக்குத் தெரியும் இது ஒரு பட்டம் பெற்ற பட்டதாரிகளில் கணிதம் அல்லது நீங்கள் தொழில்துறையின் அம்சங்களை அறிந்திருப்பது என்னவென்றால் நீங்கள் கணிதத்தில் ஒரு முதுநிலை பட்டம் பெற்றவர்கள் அல்லது எம் டி பட்டம் மற்றும் தொழில் என்ன விரும்புகிறார்களோ அதை கார்ப்பரேட் உலகின் சில பகுதிகள் முடிவு செய்யலாம் என்று சொல்லலாம் பேராசிரியர் அரிந்தமா சிங் ஆமாம் எனவே பாரம்பரியமாக மக்கள் திரவம் இயக்கவியல்லை நன்கு யார் யார் எடுக்கலாம் என்று நினைப்பர் ஆனால் அது இந்தியாவில் நடக்கவில்லை பேராசிரியர் பிரதாப் ஹரிதாஸ் சரி பேராசிரியர் அரிந்தமா சிங் எனவே இந்த கருத்துகள் மற்றும் உணவுகள் தயாரிப்புகளை பயன்படுத்தும் பல தொழில்கள் இந்த முறைகளைப் பயன்படுத்தி உகந்ததாக இருக்கும் ஆனால் அவர்கள் அதை கேட்கவில்லை நாம் அவர்களுக்காகப் தயங்குவதில்லை பேராசிரியர் பிரதாப் ஹரிதாஸ் சரி பேராசிரியர் அரிந்தமா சிங் அவர்களது வேலைகள் இழந்துவிடுமோ என்ற அச்சம் இருப்பதால் அல்லது சில போன்றவை பேராசிரியர் பிரதாப் ஹரிதாஸ் சரி பேராசிரியர் அரிந்தமா சிங் ஆனால் கணினி விஞ்ஞானப் பகுதிகளில் நமது மாணவர்கள் உண்மையில் ஆர் டி R D பிரிவுகளுக்குப் போய்ச் சேர்கிறார்கள் சமீபத்தில் ஒரு சிக்கலான கோட்பாட்டில் பட்டம் பெற்ற ஒரு நபர் டெல் அமைப்புகளில் உதாரணமாக இந்த வேலையை சென்றார் எனவே இதுபோன்ற சில இடங்களில் அவர்கள் செல்ல முடிகிறது ஆனால் அது உண்மையில் ஆர் டி R D துறைக்கு ஒரு கட்டுப்பாடாக இருக்கிறது உற்பத்தித் துறைக்கு இது போவதில்லை பேராசிரியர் பிரதாப் ஹரித்ஸ் ஆர் டி R D துறை பேராசிரியர் அரிந்தமா சிங் தொழில்களில் பேராசிரியர் பிரதாப் ஹரிதாஸ் ஆனால் நான் என்ன சொல்கிறேன் என்றல் உங்களுடன் தொடர்புடைய உலகங்கள் அனைத்தும் இந்த ஸ்டாக் சந்தைகள் மற்றும் விஷயங்களைப் பற்றி எனக்குத் தெரியும் பேராசிரியர் அரிந்தமா சிங் ஆமாம் நிதி பேராசிரியர் பிரதாப் ஹரிதாஸ் நிதி பேராசிரியர் அரிந்தமா சிங் எந்த நிபுணத்துவமும் இல்லை பேராசிரியர் பிரதாப் ஹரிதாஸ் சரி பேராசிரியர் அரிந்தமா சிங் ஆய்வியல் விஞ்ஞானங்களில் யாரும் இல்லை பேராசிரியர் பிரதாப் ஹரிதாஸ் ஆனால் பேராசிரியர் அரிந்தமா சிங் இது கணித துறையில் பயனுள்ளதாக இருக்கும் ஒரு பகுதி குறிப்பாக வெளிநாட்டில் பேராசிரியர் பிரதாப் ஹரிதாஸ் ஆமாம் இயற்பியலாளர்கள் என்ன சொல்கிறார்கள் என்பதையும் நிதியியல் துறைகளால் உட்செலுத்தப்படாமல் பணியாற்றுவதைப் பற்றியும் கூட நான் நினைக்கிறேன் ஏனெனில் அவர்கள் நிறைய பகுப்பாய்வு செய்கிறார்கள் அல்லது அவர்கள் கற்றுக்கொள்வார்கள் என்று நினைக்கிறேன் எனவே நீங்கள் சொல்வது ஒன்றுமில்லை பேராசிரியர் அரிந்தமா சிங் அது இல்லை பேராசிரியர் பிரதாப் ஹரிதாஸ் சரி நான் அங்கு தான் பார்க்கிறேன் அந்த வகையான நிபுணத்துவத்துடன் இங்கு போதிய மக்கள் இருக்கிறார்கள் என்பது எனக்குத் தெரியாது பேராசிரியர் அரிந்தமா சிங் நமக்கு நிபுணத்துவம் இல்லை உதாரணமாக எங்கள் துறையில் எந்தவொரு நிபுணரும் இல்லை பேராசிரியர் பிரதாப் ஹரிதாஸ் சரி நல்லது இந்த அனுபவத்தில் சில மாணவர்களைப் பார்ப்போம் பொதுவாக சில மெட்ரிக்ஸ் உள்ளது மக்கள் முன்னேற்றம் எப்படி தெரியும் என்றால் என்ன அவர்கள் செய்த காரணங்கள் என்ன தரங்கள் அவர்களுக்கு கிடைத்தது எந்த வகை வெளியீடு முதலியவை ஆனால் பொதுவாக ஒரு முழுமையான புரிதலுடன் கூறலாம் நீங்கள் அறிந்திருக்கும் ஒருவர் உங்கள் ஆராய்ச்சியில் முன்னேற்றத்தை அளவிடுவதற்கு நல்ல வழிகளை நீங்கள் பரிந்துரைக்கிறீர்கள் என்று கருதுலாம் அதனால் அவர்களுடைய சொந்த திருப்திக்கு உண்மையில் புரிந்துகொள்கிறார்கள் உதாரணமாக கணிதத்தைப் பொறுத்தவரையில் ஆராய்ச்சியில் முன்னேறி வருகிறோம் தங்களது சூழ்நிலைகளை தாங்களே பகுத்தாராய்வதை அவர்கள் சிந்திக்க வேண்டும் என்று நீங்கள் நினைக்கிறீர்களா பேராசிரியர் அரிந்தமா சிங் நல்ல பத்திரிகைகளில் நன்கு வெளிப்படும் ஒரு புறநிலை காரணி உள்ளது பேராசிரியர் பிரதாப் ஹரிதாஸ் சரி பேராசிரியர் அரிந்தமா சிங் எனவே அது மிகவும் புறநிலையாது இருப்பினும் ஒரு நபர் நல்லது எது மோசமானது எது என்று குறிப்பிடுவதில் பேராசிரியர் பிரதாப் ஹரிதாஸ் சரி பேராசிரியர் அரிந்தமா சிங் எனவே அது கிட்டத்தட்ட தீர்க்கப்படுகிறது பேராசிரியர் பிரதாப் ஹரிதாஸ் சரி பேராசிரியர் அரிந்தமா சிங் இந்த பத்திரிகை நல்லதா இல்லையா என நீங்கள் பொதுமக்களிடம் கேட்டால் அவர்கள் உங்களுக்கு சொல்ல முடியும் அவர் வெளியிடுவது மோசமானது என்று சொல்லலாம் பேராசிரியர் பிரதாப் ஹரிதாஸ் சரி பேராசிரியர் அரிந்தமா சிங் எனவே சில புரிதல் இருக்கிறது பேராசிரியர் பிரதாப் ஹரிதாஸ் புரிந்துகொள்ளுதல் பேராசிரியர் அரிந்தமா சிங் எனவே ஒரு நல்ல பத்திரிகைகளில் வரும் ஆவணங்களின் எண்ணிக்கை பேராசிரியர் பிரதாப் ஹரிதாஸ் நல்ல மெட்ரிக் பேராசிரியர் அரிந்தமா சிங் சரி பேராசிரியர் பிரதாப் ஹரிதாஸ் சரி பேராசிரியர் அரிந்தமா சிங் ஆனால் மேற்பார்வையாளருக்கு ஒரு நபர் விவாதிக்கும் போது மேற்பார்வையாளர் எவ்வளவு முன்னேற்றமடைந்தார் என்பதை அறிவார் பேராசிரியர் பிரதாப் ஹரிதாஸ் சரி பேராசிரியர் அரிந்தமா சிங் அதைப் பற்றி அவர் அடிப்படையில் ஆய்வு செய்து வருகிறார் ஆனால் அது வெளிப்புற பகுதிகள் பேராசிரியர் பிரதாப் ஹரிதாஸ் சரி பேராசிரியர் அரிந்தமா சிங் பூஜ்யம் பற்றி அவர் எவ்வளவு கையகப்படுத்தியிருக்கிறார் என்பது பாகங்களை பற்றியதாகும் பேராசிரியர் பிரதாப் ஹரிதாஸ் சரி பேராசிரியர் அரிந்தமா சிங் அவர் தனது படிப்பை முடித்த பிறகுதான் அவர் உண்மையில் தனது சொந்த ஆராய்ச்சி செய்ய முடியும் பேராசிரியர் பிரதாப் ஹரிதாஸ் சரி பேராசிரியர் அரிந்தமா சிங் பிரசுரங்களில் நடவடிக்கை காரணி இருப்பதாக உள்ளன எனவே ஒரு நீண்ட அதிர்ச்சியூட்டும் பிரச்சனை தீர்ந்து விட்டதா என்பதுதான் பேராசிரியர் பிரதாப் ஹரிதாஸ் சரி பேராசிரியர் அரிந்தமா சிங் இது ஒரு நல்ல நடவடிக்கை எவ்வளவு தூரம் முன்னேறி வருகிறது நீண்ட காலமாக பிரச்சனைக்கு தீர்வு காண முடியாவிட்டால் அவர் நீண்டகாலமாக சிக்கலை எதிர்கொள்கிறார் பேராசிரியர் பிரதாப் ஹரிடாஸ் நல்லது நீண்டகால பிரச்சனை தீர்ந்து விட்டது அல்லது நீண்டகால செயல்முறையை உருவாக்கியது பேராசிரியர் அரிந்தமா சிங் ஆம் பேராசிரியர் பிரதாப் ஹரிதாஸ் பிரச்சினை உள்ளது பேராசிரியர் அரிந்தமா சிங் எனவே இவை இரண்டுமே மிகவும் நல்லது பேராசிரியர் பிரதாப் ஹரிதாஸ் சரி பேராசிரியர் அரிந்தமா சிங் மூன்றாவது எப்போது வேண்டுமானாலும் அதை பயன்படுத்த வேண்டும் பேராசிரியர் பிரதாப் ஹரிதாஸின் ஆவணங்களின் எண்ணிக்கை இது பேராசிரியர் அரிந்தமா சிங் ஆம் பேராசிரியர் பிரதாப் ஹரிதாஸ் கணிதம் சம்பந்தமாக ஒரு கணிசமான விஷயத்தில் மாணவர்களிடம் இருந்து வந்து அறிந்திருக்கின்றீர்கள் என்பது உங்களுக்கு தெரியுமா கல்வி கற்றவர்கள் இப்போது ஆராய்ச்சி அமைப்புக்கு வருகிறார்கள் ஆராய்ச்சியின் அனைத்து பகுதிகளையும் பொதுவாக நீங்கள் அறிந்திருப்பதுடன் தொடர்பு மிகவும் முக்கியமானது என்று நீங்கள் உணர்கிறீர்கள் தொழில்நுட்ப தொடர்பு என்பது ஒரு முக்கியமான வழி இதில் ஆராய்ச்சியாளர்களை வளர்ந்துள்ளீர்கள் அந்த குழுவில் உள்ள மக்களுடன் பணி புரியும் வழிகாட்டியுடன் வழிகாட்டி சந்திப்பு முதலியன ஒரு முக்கியமான பங்கை வகிக்கிறது நீங்கள் அறிந்த கணிதத்தில் நிறைய சிந்தனை செயல்முறைகள் உள்ளன நிறைய விஷயங்களை பல வழிகளில் தெரியும் ஒரு மாணவ ஆலோசகர் கூட்ட எவ்வளவு முக்கியம் அவர்கள் எப்படி சந்திக்க வேண்டும் பேராசிரியர் அரிந்தமா சிங் ஒவ்வொரு நாளும் அவர்கள் சந்திக்க வேண்டும் பேராசிரியர் பிரதாப் ஹரிதாஸ் சரி பேராசிரியர் அரிந்தமா சிங் கணிதத்திற்கு எந்தவொரு ஆய்வுக்கூடமும் கிடையாது பேராசிரியர் பிரதாப் ஹரிதாஸ் சரி பேராசிரியர் அரிந்தமா சிங் இது உண்மையில் தொடர்பு மட்டுமே இது ஒரு மொழியியல் நிறுவனம் பேராசிரியர் பிரதாப் ஹரிதாஸ் சரி பேராசிரியர் அரிந்தமா சிங் எனவே அவர்கள் தொடர்பு கொள்ள வேண்டும் பேராசிரியர் பிரதாப் ஹரிதாஸ் சரி பேராசிரியர் அரிந்தமா சிங் அவர்களால் மட்டுமே அனுபவம் கிடைக்கும் வேறு வழியில்லை பேராசிரியர் பிரதாப் ஹரிதாஸ் சரி பேராசிரியர் அரிந்தமா சிங் அவர்கள் பொதுவாக சில வேலைகளை வழங்குகிறார்கள் பின்னர் ஒன்று அல்லது இரண்டு வாரங்களுக்கு பிறகு மேற்பார்வையாளரை சந்திக்க வருகிறார்கள் அவர்கள் 1 அல்லது 2 மணிநேரத்தை செலவிடுகிறார்கள் சில யோசனைகளைப் பெறுகிறார்கள் பேராசிரியர் பிரதாப் ஹரிதாஸ் சரி பேராசிரியர் அரிந்தமா சிங் அது நடக்காது பேராசிரியர் பிரதாப் ஹரிதாஸ் சரி பேராசிரியர் அரிந்தமா சிங் ஆனால் சில கருத்துக்கள் உண்மையில் சிக்கிவிட்டால் வேலைக்குச் செல்வதற்கு சில விடை நேரம் தேவை பேராசிரியர் பிரதாப் ஹரிதாஸ் சரி பேராசிரியர் அரிந்தமா சிங் எனவே சில நேரங்களில் அது சரியாக இருக்கலாம் ஆனால் எப்போதும் இல்லை பேராசிரியர் பிரதாப் ஹரிதாஸ் சரி பேராசிரியர் அரிந்தமா சிங் ஒவ்வொரு நாளும் ஒரு சந்திப்பு நடக்க வேண்டும் என்ன நடந்தது என்பது பற்றி ஏதாவது சொல்ல வேண்டும் பேராசிரியர் பிரதாப் ஹரிதாஸ் சரி மக்கள் எப்படி நல்ல கணிதவியலாளர்களாக இருக்க வேண்டும் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள் நீங்கள் நிச்சயமாக எப்படித் தெரிந்து கொள்ள முடியும் நீங்கள் ஒரு சில சிக்கல்களை தீர்க்க முனைகின்றீர்கள் மற்றும் நான் புரிந்து கொள்ளும் யோசனைகளை நன்றாக உணர்கிறேன் ஆனால் அதற்கு மேல் அது சில காட்சிப்படுத்தல் திறனை பார்க்க வேண்டும் ஒருவேளை இதை தவிர வேறு கணித பிரச்சனைக்கு தீர்வு காண முடியும் பேராசிரியர் அரிந்தமா சிங் நீங்கள் கணிதவியலாளர்களால் பார்த்தால் அந்த சமூகத்தில் எல்லா வகையான மக்களும் இருக்கிறார்கள் பேராசிரியர் பிரதாப் ஹரிதாஸ் சரி பேராசிரியர் அரிந்தமா சிங் கணிதத்திற்காக ஒருவர் இப்படி இருக்க வேண்டும் என்று சொல்ல முடியாது பேராசிரியர் பிரதாப் ஹரிதாஸ் சரி பேராசிரியர் அரிந்தமா சிங் ஆனால் நிச்சயமாக அவர்கள் முட்டாள்களாக இல்லை பேராசிரியர் பிரதாப் ஹரிதாஸ் சரி பேராசிரியர் அரிந்தமா சிங் அவர்கள் அறிவார்ந்தவர்களாக இருக்க வேண்டும் என்பதே ஒரு பண்பு பேராசிரியர் பிரதாப் ஹரிதாஸ் சரி பேராசிரியர் அரிந்தமா சிங் வித்தியாசமாகவோ அல்லது இல்லாமலோ ஏதாவது இருக்கிறதா என அவர்கள் கண்டுபிடிக்க முயற்சி செய்ய வேண்டும் பேராசிரியர் பிரதாப் ஹரிதாஸ் சரி பேராசிரியர் அரிந்தமா சிங் எனவே அவை உண்மையில் ஒரு குணாதிசயம் ஆகும் பேராசிரியர் பிரதாப் ஹரிதாஸ் சரி பேராசிரியர் அரிந்தமா சிங் மேற்புறத்தை பார்த்து திருப்தி இல்லை அவர்கள் ஆழமாக செல்ல விரும்புகிறார்கள் பேராசிரியர் பிரதாப் ஹரிதாஸ் சரி பேராசிரியர் அரிந்தமா சிங் பின்னால் என்ன மாதிரி இருக்கிறது பேராசிரியர் பிரதாப் ஹரிதாஸ் சரி பேராசிரியர் அரிந்தமா சிங் ஒருவரிடம் அந்த ஆர்வம் உள்ளது பேராசிரியர் பிரதாப் ஹரிதாஸ் சரி பேராசிரியர் அரிந்தமா சிங் ஆனால் அந்த ஆர்வம் இல்லை என்றால் அவர் கணிதவியலாளராக இருக்க முடியாது பேராசிரியர் பிரதாப் ஹரிதாஸ் எனவே நீங்கள் அறிந்திருப்பது ஒரு மேலோட்டமான காரியமாக இருக்கக்கூடாது பேராசிரியர் அரிந்தமா சிங் ஆம் பேராசிரியர் பிரதாப் ஹரிதாஸ் சரி அந்த தீர்வுக்கு பின்னால் சிந்தனை செயல்முறை மிகவும் ஆழமாக உள்ளது பொறியியல் அல்லது கணித மேற்படிப்பு வகையில் சொல்லும் போது கூட எனக்கு தெரியும் இந்த நபர் இப்போது ஒரு குறுகிய பகுதியில் நிபுணர் எனவே அதனுடன் தொடர்புடைய நிபுணத்துவம் சில வகையாக உள்ளது எனவே அந்த வகையில் எம் எஸ் அல்லது பி டி டிகிரி முடிக்கும் மாணவர்கள் சமீப காலங்களில் என்ன நிலைகள் அடைத்துள்ளனர் பேராசிரியர் அரிந்தமா சிங் நீங்கள் கணிதத்தில் ஒரு பி டி பெற்றுக் கொண்டால் குறைந்த பட்சம் ஐ களிலிருந்து பார்க்கவும் பி செயல்முறைக்கு பயிற்சி வகுப்புகளுடன் தொடர்புடையதாக இருப்பதால் நீங்கள் அவரை மிகக் குறுகியதாகக் கருதுவதில்லை பேராசிரியர் பிரதாப் ஹரிதாஸ் சரி பேராசிரியர் அரிந்தமா சிங் எனவே அவர்கள் மற்ற செயல்முறைகளை விட மிகப்பெரிய பின்னணி கொண்டவர்கள் பேராசிரியர் பிரதாப் ஹரிதாஸ் சரி பேராசிரியர் அரிந்தமா சிங் இந்த கருத்து காணாமல் போயிருக்கலாம் ஒருவேளை மாணவர்கள் கூட காணாமல் போயிருக்கிறார்கள் ஆனால் அது ஒரு நல்ல கற்றல் அனுபவம் ஆகும் பேராசிரியர் பிரதாப் ஹரிதாஸ் சரி பேராசிரியர் அரிந்தமா சிங் வெர்னான் தொடர்பு மூலம் கணிதத்தை தொடர்பு கொள்ள வேண்டும் எனவே அவை முக்கியம் ஆனால் அவை சில நேரங்களில் பேச முடியாது பேராசிரியர் பிரதாப் ஹரிதாஸ் சரி பேராசிரியர் அரிந்தமா சிங் எனவே மற்ற செயல்முறைகளுடன் நன்றாகவே பேசுவதற்கு இது உதவுகிறது ஆனால் அது எல்லாம் இல்லை ஐஐடிகள் 17 அல்லது 18 மட்டுமே உள்ளது மற்ற செயல்முறையுடன் ஒப்பிடும்போது குறைந்த எண்ணிக்கையிலான மாணவர்களைக் கொண்டிருப்பதால் அவர்கள் உண்மையில் குறுகிய பகுதிக்குள் தள்ளப்படுகிறார்கள் எனவே எல்லா இடங்களிலும் அது சாத்தியமில்லை எனவே அங்கு ஒரு எதிர்பார்ப்பு இருக்கிறது அவர்கள் சில குறிப்பிட்ட பகுதியில் கீழே இருப்பர் ஆனால் பின்னர் அவர்கள் மற்ற விஷயத்தை எடுத்து கொள்வது சாத்தியம் இருக்க வேண்டும் ஏனெனில் எம் எஸ்சி படிப்புக்கு நேரடியாக எந்த வேலையும் கிடைக்கப் போவதில்லை அந்த நேரத்தில் கணித மாணவர்களுக்கு சந்தையில் கூட வேலை இல்லை இப்போது குறைந்த பட்சம் ஆராய்ச்சி அல்லது ஏதாவது செய்தால் சில வேலை வாய்ப்புகள் சாத்தியமாகும் பேராசிரியர் பிரதாப் ஹரிதாஸ் சரி பேராசிரியர் அரிந்தமா சிங் அவர்களுக்கு ஆர்வம் வழங்கப்பட்டது பேராசிரியர் பிரதாப் ஹரிதாஸ் சரி பேராசிரியர் அரிந்தமா சிங் எனவே இந்த கணிதவியலாளர்கள் எல்லாவற்றையும் புதிதாக உருவாக்க விரும்புகிறார்கள் பேராசிரியர் பிரதாப் ஹரிதாஸ் சரி பேராசிரியர் அரிந்தமா சிங் ஏதேனும் புத்தகத்தில் ஏதாவது செய்து பார்த்தல் அவர்கள் திருப்தி அடைய மாட்டார்கள் அவர்கள் மீண்டும் செய்ய விரும்புகிறார்கள் ஆனால் அது ஒரு வழிகாட்டியாக இருக்கும் பேராசிரியர் பிரதாப் ஹரிதாஸ் சரி பேராசிரியர் அரிந்தமா சிங் எனவே இந்த மறுபிரவேசம் சில தொழில்களில் வெறுக்கப்படுகிறது பேராசிரியர் பிரதாப் ஹரிதாஸ் சரி பேராசிரியர் அரிந்தமா சிங் குறிப்பிட்ட செயல்முறை காரணம் பேராசிரியர் பிரதாப் ஹரிதாஸ் சரி பேராசிரியர் அரிந்தமா சிங் இந்த செயல்முறையை பின்பற்றி செயல்முறை செய்தால் அல்லது பிரச்சனைகளை உருவாக்க முயற்சிக்கும் போது நிறைய விஷயங்கள் தொந்தரவு அடைகின்றன பேராசிரியர் பிரதாப் ஹரிதாஸ் சரி பேராசிரியர் அரிந்தமா சிங் எனவே அவர்கள் கல்வி பயில வேண்டும் என்ற ஒரே விஷயம் அவர்கள் கல்வித்துறையின் வெளியே வேறு எந்த வேலையும் செய்ய கூடும் பேராசிரியர் பிரதாப் ஹரிதாஸ் சரி ஆனால் அனைவருக்கும் பேராசிரியர் அரிந்தமா சிங் பொதுவாக நிலைப்பாடு கல்வியின் நிலை பேராசிரியர் பிரதாப் ஹரிதாஸ் கல்வி நிலை மிகவும் போதனை நிலைகள் பேராசிரியர் அரிந்தமா சிங் பின்னர் தொழிற்துறை ஆர் டி நிலைகளில் பேராசிரியர் பிரதாப் ஹரிதாஸ் ஆர் டி நிலை பேராசிரியர் அரிந்தமா சிங் இவை சிறந்தவை பேராசிரியர் பிரதாப் ஹரிதாஸ் சரி பேராசிரியர் அரிந்தமா சிங் அவர்களுக்கு உண்மையில் பொருத்தமாக இருக்கும் பேராசிரியர் பிரதாப் ஹரிடஸ் உயர்நிலை பள்ளியில் மாணவர்களுக்கு கணிதம் மிகவும் ஆர்வமாக இருக்கலாம் ஒருவேளை அதைக் கருத்தில் கொண்டிருக்கும் படிப்பின்கீழ் நீங்கள் ஆர்வத்தை அடைவீர்கள் கணிதத்தில் எம் டி பெற விரும்புவோருக்கு சில ஆலோசனைகள் உள்ளனவா பேராசிரியர் அரிந்தமா சிங் எம் எஸ்சி முடித்த பிறகு அவர்கள் உண்மையில் ஆர்வமாக உள்ள பகுதியை கண்டுபிடித்து சில புதிய விஷயங்களை உருவாக்க முடியும் அது வழக்கமான பாடத்திட்டத்திலிருந்து வேறுபட்டு இருக்க வேண்டும் பேராசிரியர் பிரதாப் ஹரிதாஸ் சரி பேராசிரியர் அரிந்தமா சிங் கணிதத்தில் ஆராய்ச்சியை மேற்கொள்வதற்கு நான் அவரை ஊக்குவிப்பேன் அந்த ஆர்வம் இல்லாவிட்டால் கற்பிப்பதற்கான வழியை தேர்வு செய்யலாம் பேராசிரியர் பிரதாப் ஹரிதாஸ் சரி பேராசிரியர் அரிந்தமா சிங் ஆனால் கணிதத்திற்கு உண்மையிலேயே பங்களிக்க முடியாது பேராசிரியர் பிரதாப் ஹரிடாஸ் சரியான முறையில் செயல்படுகிறார்களா என்பதை தெரிந்துகொள்ள இது நல்லதொரு வழி என்று நீங்கள் சொல்கிறீர்கள் பேராசிரியர் அரிந்தமா சிங் ஆம் பேராசிரியர் பிரதாப் ஹரிதாஸ் கணிதத்தில் உயர் பட்டம் பேராசிரியர் அரிந்தமா சிங் ஆம் பேராசிரியர் பிரதாப் ஹரிதாஸ் ஆகையால் குறைந்த பட்சம் புதிய விஷயங்களை அவர்கள் செய்ய வேண்டும் பேராசிரியர் அரிந்தமா சிங் ஆம் பேராசிரியர் பிரதாப் ஹரிதாஸ் மாணவர்கள் பயம் இல்லாமல் இருக்க வேண்டும் என்று நிபுணர் உணர்கிறார் பேராசிரியர் அரிந்தமா சிங் ஆமாம் எனவே உண்மையிலேயே கணிதத்துடன் விளையாடுவதைக் காண விரும்புகிறேன் பேராசிரியர் பிரதாப் ஹரிதாஸ் சரி பேராசிரியர் அரிந்தமா சிங் வழக்கமான விஷயங்களை மட்டுமல்ல பேராசிரியர் பிரதாப் ஹரிதாஸ் சரி பேராசிரியர் அரிந்தமா சிங் ஆனால் அவர் மிகவும் வசதியாக இருக்கிறார் அங்கு அவர் ஏதோ செய்கிறார் பேராசிரியர் பிரதாப் ஹரிதாஸ் சரி அவர் முன்னேறி செல்ல இது உங்கள் ஆலோசனையாகும் பேராசிரியர் அரிந்தமா சிங் ஆம் பேராசிரியர் பிரதாப் ஹரிதாஸ் எம் எஸ்சி அல்லது பி டி முதலில் அவர்கள் முடிவு செய்ய வேண்டும் பேராசிரியர் அரிந்தமா சிங் ஆம் பேராசிரியர் பிரதாப் ஹரிதாஸ் அதற்கேற்ப அந்த அடிப்படையில் தொடர வேண்டும் பேராசிரியர் அரிந்தமா சிங் வரவேற்கிறேன் பேராசிரியர் பிரதாப் ஹரிதாஸ் உங்களை சந்தித்த அனுபவம் சிறப்பு மிகுந்ததாக இருந்தது பெரும்பாலான பொறியியல் மாணவர்களை கணித வல்லுநர்கள் ஆக வேண்டும் என எண்ணுகிறார்கள் ஆனால் அவர்கள் எங்கு செல்வது என்ற யோசனை இல்லை அவர்கள் தங்கள் முடிவை எடுப்பதற்கு உங்கள் அறிவுரையை பயன் தரும் மிக்க நன்றி